எனவே கம்ப்யூடேஷனல் கன்சிடரேஷன் குறித்த நம்முடைய இறுதி விவாதம் அதனால் இது முதல் கேள்வி அது உங்களுக்கு வரும் எனவே நீங்கள் சர்பேஸ் இன்டெக்ரேல் அணுகுமுறையை எடுக்கின்றீர்களா மற்றும் அதை எங்கு நீங்கள் இறுதியாக விவேகப்படுத்த போகின்றீர்கள் அல்லது சர்பேஸ் அல்லது வால்யூம் யை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த கட்டத்தை எங்கே நீங்கள் இங்கே வைத்திருக்கின்றீர்கள் இப்போது உங்களிடம் கட்டம் இருக்கிறதா என்று எப்படி உங்களுக்கு தெரியும் dl ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது உங்களுக்குத் தெரியும் எவ்வாறு நீங்கள் இந்த பிரச்சனையை அணுகுவீர்கள் எனவே நீங்கள் குறியிட்ட இந்த இரண்டு முறைகளையும் நீங்கள் படித்தீர்கள் என்பதும் உங்களுக்குத் தெரியும் என்று சொல்லலாமா உங்களுக்கு கொஞ்சம் தீர்வு கிடைத்ததுள்ளது எப்படி தெரியும் நீங்கள் நன்றாக இருக்கும் படி ஒரு dl யை தேர்வு செய்தீர்களா அல்லது இல்லையா என்று இது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது ஏனெனில் நீங்கள் தவறான dl ஐ தேர்வு செய்தால் நீங்கள் அதை இரண்டு கரடுமுரடானதாக தேர்வு செய்கின்றீர்கள் பிறகு நீங்கள் பீல்ட் களை சரியாக குறிப்பிடவில்லை எனவே அதன் இரண்டு போக்குகளால் நமக்கு சரியான பதில் கிடைக்காது மறுபுறம் நான் dl ஐ மிகச் சிறப்பானதாக செய்தால் எனக்கு சரியான பதில் கிடைக்கும் ஆனால் அதற்கு கணினியில் எனக்கு 10 மடங்கு அதிக நேரம் ஆகலாம் பின்னர் நான் அதற்கான நேரத்தை செலவிட வேண்டும் அதனால் dl க்கான சரியான பதிலை நாம் அடைந்துவிட்டோமா என்பது நமக்கு எப்படித் தெரியும் அதை மீண்டும் சிந்தியுங்கள் இந்த பொது அறிவு கேள்வியை நீங்கள் எப்படிக் கண்டுபிடிப்பீர்கள் மாணவர் நீங்கள் ஒரே மாதிரியான மதிப்பைப் பெறும் வரை குறியீட்டை இயக்குகிறீர்கள் எனவே நீங்கள் ஒரே மாதிரியான மதிப்பைப் பெறும் வரை குறியீட்டை இயக்கவும் என்று அவர் கூறுகிறார் மாணவர் Ne க்கு சமமாக 400 க்கும் Ne க்கு சமமாக 400 க்கு சமமாக 500 க்கு ஒத்தும் இருக்கும் எனவே அதுதான் நியூமரிக்கல் கான்வெர்ஜென்ஸ் ன் யோசனை அதற்கான முறையான சொல் அதுதான் அதனால் நியூமரிக்கல் கான்வெர்ஜென்ஸ் எனவே அது என்ன சொல்கின்றது அது என்ன சொல்கிறதென்றால் ஆக்ஸிஸ் ன் மேலே என்னிடம் dl இன் மதிப்புகள் உள்ளன மற்றும் நான் என்ன செய்வது நான் இருக்கும் இடத்தில் ஒரு நிலையை இங்கு எடுத்துக்கொள்கிறேன் அது பீல்ட் யை கணக்கிடுகிறது எனவே இதை சரி செய்து மாற்றிக் கொண்டே இருங்கள் எனவே நான் E ஐ பிளாட் செய்கிறேன் என்று சொல்லலாம் பெறப்பட்ட கட்டத்தில் அதை சரியாகத் திட்டமிடுங்கள் எனவே பெரிய மதிப்புகளுடன் ஆரம்பித்து செல்லலாம் மற்றும் சிறந்த மதிப்புகளுக்கும் செல்லலாம் எனவே dl என்பது ஒரு பெரிய எண்ணிக்கையிலிருந்து தொடங்கி குறைந்து வருகிறது எனவே இது ஒரு தலைகீழ் வகை என்று நாம் நினைக்கலாம் ஆனால் இது dl ஆல் 1 அல்லது அது எதுவாக இருந்தாலும் அல்லது அடிப்படையில் ஒரு பெரிய விஷயத்திலிருந்து அதை நாம் தொடங்கலாம் எனவே நீங்கள் உண்மையில் இது போன்ற சில ஏற்ற இறக்கமான நடத்தைகளைக் கவனிக்கவும் எனவே இறுதியில் என்ன நடக்கும் நமக்கு இங்கேயே ஒரு நிலையான பதிலை நாம் பெறுவோம் இந்த ஏற்ற இறக்கமானது முற்றிலும் நியூமெரிக்கல் ஆனால் நாம் உண்மையான பிஸிக்ஸ் ப்ரோப்லம் யை குறிப்பிடவில்லை ஏனென்றால் நாம் போதுமான ரெசொல்யூஷன் உடன் அதை தீர்க்கவில்லை எனவே நாம் சில சமன்பாடுகளைத் தீர்க்கின்றோம் அதற்கு நாம் சில தீர்வுகளைப் பெறுகின்றோம் உண்மையான பிஸிக்கல் அர்த்தம் அங்கு இல்லை எனவே சில நேரங்களில் பீல்ட் கள் அதிகரித்து வருவதை நாம் காணலாம் சில நேரங்களில் குறைந்தும் வருகிறது தேவையான நம்பகத்தன்மையை நாம் அணுகத் தொடங்கும்போது அது தீர்வைக் குறிக்கும் பீல்ட் கள் இப்படி நிலைபெறுவதை நாம் காண முடியும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த புள்ளியை நீங்கள் உறுதிப்படுத்திய இடத்தைக் கண்டுபிடித்து சரியான மதிப்பை சொல்ல வேண்டும் எனவே நாம் கம்ப்யூடேஷனல் em எழுத பயன்படுத்தும் எந்த குறியீடும் நம்மிடம் இருக்க வேண்டும் ஒரு நியூமரிக்கல் கான்வெர்ஜென்ஸ் சோதனை என்பது பொதுவாக ஒரு புள்ளிக்கு மட்டுமல்ல சிலவற்றிற்கும் ஏன் என்று சுட்டிக்காட்டுகிறது ஏனென்றால் அது தவறுதலாக நாம் உண்மையில் ஒரு பீல்ட் நோட் புள்ளியைத் தேர்ந்தெடுத்துள்ளோம் பீல்ட் மதிப்பு 0 க்குச் செல்லும் இடத்தில் எனது குறியீடு எப்படி இருக்கிறது என்று நாம் நினைத்துக்கொண்டே இருப்போம் நான் சொல்வது இங்கே செல்லுபடியாகும் ஆனால் முற்றிலும் ஏதாவது இருக்கிறதா என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் உங்கள் குறியீட்டில் தவறு இருந்தால் அது உங்களுக்கு 0 வை வழங்கும் எனவே சில புள்ளிகளைத் தேர்ந்தெடுங்கள் அது கன்வெர்ஜ் ஆக வேண்டும் பின்னர் அது ஒன்றிணைந்து உங்கள் மதிப்பு dl என வழங்கும் இப்போது மக்கள் இந்த சோதனைகளை நிறைய செய்துள்ளனர் எனவே உங்கள் dl 5 வரம்பில் இருந்து 10 வரை இருக்க வேண்டும் என்று கட்டைவிரல் விதி உள்ளது எனவே இந்த விஷயத்தில் இது dl ஆகும் இந்த வரம்பில் நாம் அதைத் தேர்ந்தெடுப்பது அது உங்களுக்கு கட்டைவிரல் விதியைக் கொடுக்கும் பொருளைப் பொறுத்து அது தவறாக இருக்கலாம் அல்லது சரியாக இருக்கலாம் ஆனால் பொதுவாக உங்களிடம் 5 க்கும் மற்றும் λ10 இடையில் பொருளைத் தேர்ந்தெடுத்து இருந்தால் அது நன்றாக நடந்து கொள்ளும் மாணவர் என்ன இருக்கும் λ இன்சிடென்ட் பீல்ட் ன் வேவ்லென்த் அதனால் λ இன்சிடென்ட் பீல்ட் வேவ்லென்த் இது உங்களுக்கு நியாயமான பதிலை அளிக்க போதுமானது நீங்கள் λ15 க்கு கூட செல்லலாம் அது நம்மிடம் உள்ள சிக்கலைப் பொறுத்தது எனவே இது நன்றாக இருக்கிறது இது கரடுமுரடானது ஆனால் நான் சொல்வது வெறும் கட்டைவிரல் விதியாக இதைப் பயன்படுத்தவும் இது உங்கள் பிரச்சினைக்கு தவறாக இருக்கலாம் நீங்கள் சரிபார்க்க வேண்டும் இது உங்களுக்குச் சொல்ல வேண்டும் dl இலிருந்து தொடங்க வேண்டாம் இரண்டு λ க்கு சமமாக அல்லது சில அபத்தமான பெரிய எண் ஆக இருக்கும் அது நிச்சயமாக நன்றாக வேலை செய்யாது λ100 தேர்ந்தெடுப்பதுதான் நிச்சயமாகவும் அதிகப்படியாகவும் நன்றாக வேலை செய்யாதது போல தெரியும் மாணவர் மீடியத்தின் உள்ளே மீடியத்தின் உள்ளே ஆம் அது ஒரு நல்ல புள்ளி எனவே லாம்ப்டாவின் மதிப்புகள் உள்ளன அவை மீடியத்தின் உள்ளே உள்ளன எனவே மீடியத்தின் உள்ளே நான் என்ன சொல்கிறேன் எனவே லாம்ப்டா லாம்ப்டா நாட்டுக்கு சமம் மாணவர் ஒமேகா நாட் யை பொறுத்து பொருள் பொதுவாக V2 எனவே n என்பது பொருளின் ரெப்ராக்டிவ் இன்டெக்ஸ் எனவே என்ன இதன் முடிவு என்னவென்றால் என்னிடம் மிகப் பெரிய பொருள் இருந்தால் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் யை மிக உயர்ந்த ரெப்ரக்ட்டிவ் இன்டெக்ஸ் உடன் நான் சொல்வதை ஒப்பிடும்போது அதை நன்றாக கட்ட வேண்டும் மிகவும் ஆழமற்ற ரெப்ரக்ட்டிவ் இன்டெக்ஸ் போல சொல்லலாம் எனவே நாம் கம்ப்யூட்டிங் செய்கின்றோம் எனவே அதே பொருளுக்கு சிறந்த டிஸ்க்ரீடைசேஷன் தேவைப்படலாம் அது ஒன்று இருந்தால் அதிக ரெப்ரக்ட்டிவ் இன்டெக்ஸ் இருக்கும் எனவே அதை நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று எனவே அது அவ்வாறே இங்கே சுருக்கமாக நாம் என்ன பார்த்தோம் என்று பார்ப்போம் எனவே வேறுபாடுகள் RCS மற்றும் சர்பேஸ் மற்றும் வால்யூம் க்கு இடையிலான கணக்கீடுகள் பற்றி கொஞ்சம் பேசினோம் எனவே குறிப்புக்காக CEM பற்றிய பீட்டர்சனின் புத்தகத்தின் 1 ஆம் அத்தியாயம் என்று நினைக்கின்றேன் அவர் இந்த ரேடார் கிராஸ் செக்க்ஷனை தருகின்றார் மற்றும் தோராயங்கள் தோராயமாக தேவைப்படுகின்றது